பக் கன்வெர்ட்டர் இப்போது BOOST மாற்றி அலைவடிவங்களைப் பார்ப்போம் இது BOOST மாற்றி இந்த இடவியலை நீங்கள் அறிவீர்கள் என்று நம்புகிறேன் இன்டக்டர் உள்ளீட்டு பக்கத்தில் உள்ளது மற்றும் இது மின்னோட்டத்தைப் பயன்படுத்தி இந்த திசையில் பாயும் மின்னோட்டத்தைப் பயன்படுத்தி உருவாக்கப்படும்போது இன்டக்டர் மின்னோட்டத்தின் மூலம் வெளியீடு மின்தேக்கியில் சார்ஜ் செய்யும் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் எனவே இந்த பவர் செமிகண்டக்டர் பேஸ் டிரைவ் அல்லது கேட் டிரைவ் சுவிட்சை ஆன் மற்றும் ஆஃப் செய்ய g இல் இங்கே காட்டப்பட்டுள்ளது BOOST கன்வெர்ட்டரில் உள்ள குறியீடு போன்று எனவே சிக்னல் அதிகமாக இருக்கும்போது டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும் குறைவாக இருக்கும்போது டிரான்சிஸ்டர் ஆஃப் ஆகும் எனவே நாம் குறியீட்டை பயன்படுத்துகிறோம் டிரான்சிஸ்டர் On ஆக இருக்கும் நேரத்தில் dTs இல் இருக்கும் மற்றும் டிரான்சிஸ்டர் Off ஆக இருக்கும் போது அது காலம் Ts என்று அழைக்கப்படுகிறது இப்போது இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கும் போல் மின்னழுத்தத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் நாம் பார்க்க வேண்டிய போல் மின்னழுத்தம் மற்றும் இன்டக்டர் வழியாக மின்னோட்டத்தை கவனிக்க வேண்டும் இந்த முறைகள் உங்கள் சாதனங்கள் மற்றும் பாகங்களை மதிப்பிடுவதற்கான தகவலை வழங்கும் முன்பு போல் இங்கு போல் மின்னழுத்தத்தைக் கண்டறிவது எளிது எனவே சாதனம் இங்கு on ஆக இருக்கும் போது போல் மின்னழுத்தத்தில் 0 ஆக இருக்கும் கேட் டிரைவ் கொடுக்கப்படும் போதெல்லாம் போல் மின்னழுத்தம் 0 ஆக இருக்கும் மேலும் இது அணைக்கப்படும் போதெல்லாம் டயோடு இண்டக்டரை நடத்துகிறது இது வெளியீட்டிற்கு சார்ஜ்யை அனுப்பும் எனவே டையோடு வெளியீட்டை நடத்தும் போது பலகையுடன் இணைக்கப்பட்டுள்ளது அது Vo ஆக இருக்கும் அது 0 ஆன பிறகு Vo க்கு செல்கிறது பின்னர் 0 க்கு செல்கிறது மறுபடியும் Vo க்கு செல்கிறது எனவே அலைவடிவத்தை இங்கே வைப்போம் போல் மின்னழுத்தத்தில் P இல் நீங்கள் எதிர்பார்க்கும் அலை வடிவம் இதுவாகும் டிரான்சிஸ்டர் ஆஃப் டையோடு இயங்கும் போது இது Vo மதிப்பு என நாம் அறிவோம் மற்றும் Vo புள்ளியும் துருவமும் மின்னழுத்தத்தைப் பார்த்து நீங்கள் டிரான்சிஸ்டர் மற்றும் டையோடை மதிப்பிடலாம் dTs டிரான்சிஸ்டர் இயக்கும் நேரத்தில் டையோடு ஆஃப் ஆகும் எனவே டையோடு தாங்கும் திறன் என்னவாக இருக்க வேண்டும் இந்த புள்ளி 0 உடன் இணைக்கப்பட்டுள்ளது இது 0 மற்றும் இது Vo ஆகும் எனவே முழு Vo மதிப்பும் டையோடு முழுவதும் தலைகீழ் மின்னழுத்தமாக வருகிறது மற்றும் தாக்குப்பிடிக்கும் மதிப்புகள் முக்கியத்துவம் வேறுபட்டதாக இருக்கும் எனவே நம்மிடம் ஒரு இன்டக்டர்மின்னோட்ட அலை வடிவம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அது ஒரு சாய்வாக உயரும் மற்றும் ஒரு சாய்வில் வீழ்ச்சி மற்றும் பல இப்போது உயரும் சாய்வானது டிரான்சிஸ்டர் Vp இணைக்கப்பட்டுள்ள நேரத்தில் L என்பது சரிவாக இருக்கும் ஏன் விழுகிறது என்று சொல்கிறோம் வெளியீட்டு மின்னழுத்தம் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருப்பதால் Vin Vo எதிர்மறையானது எனவே உங்களிடம் எதிர்மறையான சாய்வு உள்ளது எனவே அது தொடர்கிறது இன்டக்டர் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு பக் கன்வெர்ட்டரில் இருந்ததைப் போல Io அல்ல பக் மாற்றியின் விஷயத்தில் இன்டக்டர்வெளியீட்டுப் பக்கத்தில் இருந்தது எனவே சராசரி மதிப்பு Io ஐ நேரடியாகக் குறிக்கிறது இங்கே சராசரி மதிப்பு மூல மின்னோட்டம் அல்லது உள்ளீட்டு மின்னோட்டம் Iin ஐக் குறிக்கிறது இங்கும் ∆ IL ஐ வரையறுக்கலாம் மின்னோட்டத்தின் உச்சம் முதல் உச்சம் அலை வீச்சு அடுத்து இன்டக்டர் மின்னோட்டத்தின் பாகங்களைப் பார்ப்போம் ட்ரான்சிஸ்டர் BJT ஆனது இன்டக்டர் மின்னோட்டத்தில் இருக்கும் போது நீங்கள் இன்டக்டர் மின்னோட்டத்தை சார்ஜ் செய்யும் அது நேரியல் முறையில் அதிகரிக்க வேண்டும் எனவே மின்னோட்ட அலை வடிவத்தை வைப்போம் எனவே இது இன்டக்டர்மற்றும் சுவிட்ச் BJT Q வழியாக பாயும் இன்டக்டர்மின்னோட்டத்தின் பாகங்கள் ஆகும் எனவே இது Iq ஆகும் மேலும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ள நேரத்தில் மின்னோட்ட Iq 0 என்பதை நீங்கள் காண்பீர்கள் அது இயக்கப்படும் போது நாம் இன்டக்டர்மின்னோட்டத்தைப் பின்பற்றுகிறோம் சுவிட்ச் அணைக்கப்படும் போது டையோடு வழியாக மின்னோட்டம் காலியாக இருக்க வேண்டும் மற்ற பகுதி அதை நிரப்ப அனுமதிக்கும் எனவே அது இப்படி இருக்கும் எனவே மஞ்சள் பகுதிகள் டையோடு வழியாக பாயும் மின்னோட்டத்தின் ஒரு பகுதியாகும் எனவே இது மின்தேக்கியின் வழியாக பாயும் மின்னோட்டம் அல்லது கலவை அல்ல நீலப் பகுதியை அகற்றி விடுகிறேன் இதனால் டையோடு வழியாக பாயும் மின்னோட்டத்தில் சில தெளிவுகள் இருக்கும் அது மீண்டும் Ic மற்றும் Io மின்னோட்டமாகப் பிரியும் இப்போது இந்த மஞ்சள் அலை வடிவம் இங்கு பாய்கிறது இது இரண்டு பாகங்களைக் கொண்டுள்ளது ஒன்று சராசரி பாகங்கள் மற்றும் AC பாகங்கள் சராசரி பாகங்கள் Io Ro வழியாக பாயும் மற்றும் பூஜ்ஜிய சராசரிகளைக் கொண்ட ஏசி பாகங்கள் மின்தேக்கிகள் வழியாக பாய வேண்டும் இப்போது இந்த மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு இங்கே எங்காவது வைக்கப்பட்டுள்ளது அது Io ஆக இருக்கும் இங்கு வைக்கப்பட்டுள்ள சராசரி ஆற்றல் பாகங்கள் Io ஆக இருக்கும் எனவே மின்தேக்கியை சார்ஜ் செய்யும் இந்த முக்கோணப் பகுதியையும் கீழே உள்ள வெள்ளைப் பகுதியையும் மின்தேக்கி சுமைக்குள் டிஸ்சார்ஜ் செய்வதை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் மேலும் இந்தப் பகுதியும் இந்தப் பகுதியைப் போலவே இருக்க வேண்டும் இந்த முக்கோண மேல் பகுதியும் இந்தப் பகுதியும் சார்ஜ் பேலன்ஸ் இருக்க ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை விரைவில் பார்க்கலாம் எனவே மின்னோட்ட அலை வடிவங்கள் இப்படித்தான் வருகின்றன BJTக்கான மின்னோட்ட மதிப்பீட்டை நீங்கள் எடுத்துக் கொண்டால் இன்டக்டர் மின்னோட்டத்தின் சராசரி Iin ஆக இருக்கும் நீங்கள் மின்தேக்கி சார்ஜ் சமநிலையைப் பயன்படுத்தினால் Iin மற்றும் Io ஆகியவை தொடர்புடையவை நீங்கள் d Iin Io அல்லது Iin Io d என்பதைக் காண்பீர்கள் எனவே BJTக்கான சராசரி மதிப்பு உங்களுக்குத் தெரியும் எனவே இங்கே இந்த பலவீனமான மின்னோட்டத்திற்கு BJT மதிப்பிடப்பட வேண்டும் இது Iin ∆ IL 2 ஆகும் அதேபோல் டையோடு மற்றும் வெளியீட்டு சராசரி மின்னோட்டம் Io என்பது உங்களுக்குக் கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெக் மற்றும் இது உண்மையில் மஞ்சள் பகுதியின் சராசரி மதிப்பாகும் இப்போது மின்னோட்ட அலை வடிவத்தை நெருக்கமாகப் பார்ப்போம் இதன் மூலம் C மற்றும் L இன் மதிப்புகளைக் கணக்கிடலாம் BOOST மாற்றியின் விஷயத்தில் நாம் பார்த்த மின்னோட்ட அலைவடிவம் இது போன்றது பின் இண்டக்டர் கரண்ட் அலைவடிவத்தை இங்கே வரைந்து ஒரு வகையான முக்கோண அலைவடிவம் இருப்பதைப் பார்த்தோம்

எனவே உள்ளீட்டு சக்தி வெளியீட்டு சக்திக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இவை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் BOOST மாற்றியின் விஷயத்தில் Vo மற்றும் Vin இடையே உள்ள தொடர்பை இப்போது நீங்கள் அறிவீர்கள் VoIo Vin Iin என்ற எந்த மாற்றிக்கும் இது செல்லுபடியாகும் இப்போது BOOST மாற்றியின் விஷயத்தில் Vo Vin Io Vin Iin என்று சொல்கிறோம் எனவே இதை நீக்கலாம் மற்றும் Iin Io என்று கூறுவோம் மின்னோட்ட உறவைப் பெறுகிறோம் நாம் இதை இவ்வாறு செய்யலாம் அல்லது அதே உறவைப் பெற மின்தேக்கியில் உள்ள சார்ஜ் சமநிலையைப் பயன்படுத்தலாம் எனவே Io என்பது ஒரு ஸ்பெக் Vo என்பது மின்னழுத்த உறவின் மூலம் பெறக்கூடியது மற்றும் Vin மதிப்பு அறியப்படுவதால் Iin ஐ கண்டுபிடிக்க முடியும் எனவே Iin இன் மதிப்பை அறிந்து Iin ∆ IL 2 என்பது இங்கே உச்ச மதிப்பாக இருக்கும் Imax மதிப்பு மற்றும் அது Imax மதிப்பாக இருக்கும் என்று நீங்கள் BJT மற்றும் டையோடு இரண்டையும் மதிப்பிட வேண்டும் சாதனங்களுக்கான மின்னோட்ட மதிப்பீடு அவற்றின் சராசரி மதிப்பு சாதனத்தின் சராசரி மின்னோட்ட மதிப்பீடாக இருக்கும் மற்றும் டையோடு டையோடு உச்ச தலைகீழ் மதிப்பீடு Vo ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் மற்றும் BJT VCEO க்கு போல் மின்னழுத்த அலையில் இருந்து நாம் பார்த்தது போல் Vo விட அதிகமாக இருக்க வேண்டும் VP அலை படிவம் போல எனவே இந்த வழியில் நீங்கள் BOOST மாற்றியின் விஷயத்தில் உள்ளீட்டு மின்னோட்டத்திற்கும் வெளியீட்டு மின்னோட்டத்திற்கும் உள்ள தொடர்பைக் காணலாம் இப்போது நீங்கள் மீண்டும் BOOST மாற்றி இண்டக்டர் அலைவடிவத்தைப் பார்த்தால் உங்களிடம் வரையறுக்கப்பட்ட C இருக்கும் எப்படி நகர்த்துவது என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஒருவேளை நீங்கள் அதை பயிற்சிக்கு பயன்படுத்தலாம் பின்னர் இது இன்டக்டர் மின்னோட்டத்தின் அலை வடிவம் மற்றும் இது IL பகுதியாகும் எனவே இந்த இரண்டு பகுதிகளும் பொருந்த வேண்டும் இது மின்தேக்கிக்கானது இப்போது Io மதிப்பு Ro விற்குள் செல்கிறது மற்றும் Kirchoffs விதிப்படி மின்னோட்ட ஓட்டம் இங்கு மீதமுள்ள பகுதியானது டையோடு மின்னோட்ட மதிப்பைக் கழித்தல் Io ஐசியில் செல்கிறது எனவே மின்தேக்கியின் மைனஸ் Io இந்த Io கோடு 0 வரியாக இருக்கும் எனவே காட்டப்பட்டுள்ளபடி இந்தப் பகுதி இந்தப் பகுதிக்கு சார்ஜ் இருப்புக்குப் பொருந்த வேண்டும் என்று அர்த்தம் இப்போது இதற்கான டெல்டா Q ஐக் கண்டால் இது Io என்பதும் இந்த அகலம் dTs என்பதும் இன்டக்டர் மின்னோட்டம் உயரும் போது சார்ஜ் Io dTகளாக இருக்கும் பகுதி இது C∆Vக்கு சமம் எனவே உங்களிடம் C ஐக் கணக்கிடுவதற்கான வழி உள்ளது இதை மறுசீரமைக்க உங்களிடம் Iod ∆Vfs Io குறிப்பிடப்பட்டிருப்பதைக் காண்போம் உள்ளீட்டிலிருந்து d என்பது உள்ளீட்டு வெளியீட்டு உறவிலிருந்து கணக்கிடப்படுகிறது fs குறிப்பிடப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்ட ∆V வடிவமைப்பு விவரக்குறிப்பு இது ஒரு வடிவமைப்பு விவரக்குறிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் மின்தேக்கியில் சில அளவு சிற்றலைகளை அனுமதிக்கலாம் எனவே அதன் அடிப்படையில் C இன் மதிப்பை மீண்டும் கணக்கிடுவோம் எனவே பொதுவாக Vo இன் 10 சதவிகிதம் ∆V க்கு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் C இன் மதிப்பைக் கணக்கிடுகிறது எனவே நீங்கள் C இன் மதிப்பைக் கணக்கிடுவீர்கள் அதேபோல் நீங்கள் L இன் இன்க்டர் மதிப்பையும் கணக்கிடலாம் எனவே மீண்டும் BOOST கன்வெர்ட்டரைப் பார்க்கும்போது இது இன்டக்டர் மின்னோட்டம் அலைவடிவம் ஆகும் சராசரி மதிப்பு Iin மற்றும் Io இன் மதிப்பை அறிந்துIin இன் மதிப்பு நாம் அறிவோம் BOOST மாற்றிக்கு Iin Io க்கு சமம் இந்த சரிவுகள் என்ன இன்டக்டரை சார்ஜ் செய்வதற்கான இந்த சாய்வுபோல் மின்னழுத்தத்தில் சுவிட்ச் ஆன் நேரத்தில் 0 ஆகும் எனவே இந்த சார்ஜர் மின்னோட்டம் வின் எல் விகிதத்தில் உள்ளது எனவே சார்ஜிங் என்பது இது குறையும் போது இது Vin - Vo L ஆக இருக்கும் Vo அதிகமாக இருக்கும் Vin இது சரிவில் எதிர்மறை சாய்வாக இருக்கும் எனவே Vin எல் மதிப்பை மதிப்பிடுவதற்கு நீங்கள் சாய்வுகளில் ஏதேனும் ஒன்றைப் பயன்படுத்தலாம் இங்கே உயர்த்தும் சாய்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மாறி உள்ளது எனவே நீங்கள் Vin எல் என்பது விகிதங்கள் நேராக இருப்பதால் அவை நேர் கோடுகள் என்று கூறுவீர்கள் அவை தோராயமாக ∆IL ∆T இப்போது ∆T இந்த காலத்திற்கான இந்த வழக்கில் dTs ஆகும் எனவே நீங்கள் ∆ILdTs என்று கூறுவீர்கள் இப்போது இந்த இரண்டு பகுதிகளையும் நாம் ஒன்றாக இணைக்கலாம் மற்றும் நம்மிடம் dVin ∆ILfs L உள்ளது Ts 1 fs என வைக்கப்படுகிறது இது தூண்டிகளின் மதிப்பாக இருக்கும் மேலும் d d max இன் அதிகபட்ச மதிப்பைப் பயன்படுத்தி L maxஐக் கணக்கிடலாம் d max உபயோகத்தை உறவை எவ்வாறு கண்டறிவது எனவே Vo நிலையானதாக இருக்க வேண்டும் Vo Vin Vo ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் எனவே Vin அதிகபட்சமாகச் சென்றால் அதே Vo மதிப்பைப் பெறுவதற்கு நீங்கள் டியூட்டி சுழற்சியை நிமிடமாக்க விரும்புகிறீர்கள் அல்லது Vin போனால் Vo இன் மதிப்பைப் பெற நீங்கள் கடமைச் சுழற்சியை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் L இன் மதிப்பைக் கணக்கிடும் போது அது தூண்டலுக்கான வடிவமைப்பு சமன்பாட்டை உங்களுக்கு வழங்கும் L இன் மதிப்பை மட்டுமே நாம் கண்டுபிடித்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் உங்களிடம் காந்தக் குறியீடு இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இன்னும் L ஐ உருவாக்கவில்லை மேலும் உண்மையில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய முறுக்குகளின் எண்ணிக்கை மற்றும் காற்று இடைவெளியை நீங்கள் கணக்கிட வேண்டும் நீங்கள் இங்கே திரையில் பார்ப்பது போல் ஒரு இண்டக்டரை உருவாக்கி மதிப்பைப் பெற உற்பத்தி செய்ய வேண்டும் எனவே காந்தம் மற்றும் காந்தக் குறியீட்டைப் பயன்படுத்தி இண்டக்டன்ஸை எவ்வாறு தயாரிப்பது மற்றும் அதை எவ்வாறு மூடுவது என்பது பற்றி அடுத்த வார விரிவுரைகளில் விவாதிப்பேன் இப்போது பக் BOOST மாற்றி பகுதியைக் கருதுங்கள் இது மூன்றாவது இங்கு நான் கருதும் இடவியலை நீங்கள் அடையாளம் காண்கிறீர்கள் இன்டக்டர் உள்ளீடு பக்கத்திலோ அல்லது வெளியீட்டுப் பக்கத்திலோ இல்லாமல் இருப்பதைக் காண்கிறீர்கள் BJT Q ஆனது on ஆக இருக்கும்போது உள்ளீட்டு விநியோகத்திலிருந்து பாயும் மின்னோட்டத்தால் இன்டக்டர் சார்ஜ் ஆவதை நீங்கள் காண்கிறீர்கள் மற்றும் BJT அணைக்கப்படும் போது இன்டக்டர் மின்னோட்டத்தை நிறுத்த முடியாது எனவே இது இவ்வாறு பாய ஆரம்பிக்கும் அதாவது இன்டக்டர்மின்னோட்டம் அதே திசையில் இருக்கும் இதன் விளைவாக மின்தேக்கியானது பிளஸ் இருக்கும் இடத்தில் சார்ஜ் செய்யப்படும் எனவே நீங்கள் வெளியீட்டின் எதிர்மறை மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் எனவே இது நாம் முன்பு படித்த பக் பூஸ்ட் மாற்றியின் செயல்பாடு இப்போது போல் மின்னழுத்தத்தில் இருக்கும் அலை வடிவம் மற்றும் முக்கிய புள்ளி மற்றும் இன்டக்டர் மின்னோட்டத்தைப் பார்ப்போம் Vg என்பது BJTக்கு நீங்கள் கொடுக்கும் கேட் டிரைவ் அல்லது Vg அதிகமாக இருக்கும் போது BJT ஆன் ஆகும் Vg குறைவாக இருக்கும் போது BJT ஆஃப் ஆகும் காலத்தின் வரையறை இங்கே காட்டப்பட்டுள்ளபடி dTs என்பது டியூட்டி சுழற்சி BJTயின் Ton நேரம் கழித்தல் dTகள் BJT இன் off ஆகும் எனவே இந்த வகையான கேட் டிரைவிற்காக போல் மின்னழுத்தத்தின் Vp ஐப் பார்க்கும்போது BJT Vin தோன்றும் மேலும் BJT off இயக்கத்தில் மைனஸ் Vo என்பது போல் ல் தோன்றும் எனவே அதற்கான அலைவடிவத்தையும் அதை இங்கே நிலைநிறுத்துவதையும் வரைவோம் எனவே இது போர்ட்டில் உள்ள Vp இல் நீங்கள் எதிர்பார்க்கும் அலை வடிவமாக இருக்கும் இப்போது BJT on இயக்கத்தில் இருக்கும் போது இந்த அலைவீச்சு Vin வீச்சாக நேரடியாக இங்கு வருவதைக் பார்க்கிறோம் மேலும் இது அணைக்கப்படும் போது Vo இன் எதிர்மறையை நடத்தும் போது இங்கு வரும் Vo இந்த கட்டத்தில் நேர்மறையாக உள்ளது எனவே இந்த கட்டத்தில் மைனஸ் Vo ஐ நீங்கள் எதிர்பார்க்கலாம் Vo இல் Voஐ அளவிடும் போது நீங்கள் Vo எதிர்மறையைக் காண்பீர்கள் மேலும் அது DC இன் எதிர்மறை மதிப்பைக் கொண்டிருக்கும் இந்த போல் மின்னழுத்தமானது BJT இந்த டையோடு Vin மின்னழுத்தத்தில் இருக்கும்போது சாதனங்களின் மின்னழுத்த மதிப்பீட்டை மதிப்பிடுவதற்கான தகவலை அளிக்கிறது இந்த கட்டத்தில் Vin மற்றும் இது Vo ஆகும் எனவே டையோடு முழுவதும் இந்த விதியின் படி முழு மின்னழுத்தத்தையும் தாங்க வேண்டும் எனவே இந்த அலைவடிவத்தின் மொத்த உயரம் இங்கிருந்து இங்கு Vin Vo ஆகும் எனவே உங்களிடம் Vo உள்ளது மற்றும் உங்களிடம் ஒரு வின் உள்ளது நீங்கள் பயன்படுத்தினால் இது மின்னழுத்த சுழற்சி சமன்பாட்டைக் கொடுக்கும் இது Vin Vo மதிப்பு Vin Vo என்பது இந்த உச்சநிலை தலைகீழ் மின்னழுத்தம் அதை விட அதிகமாக இருக்கும் மற்றும் டையோடு இந்தச் சாதனத்தை நடத்தும் போது இந்தச் சாதனம் அணைக்கப்படும் போது இது Vo இல் இருக்கும் மற்றும் இது Vin இல் இருக்கும் எனவே Vin - மீண்டும் Vo சாதனங்களை கையாள வேண்டி உள்ளன இங்கே சாதன மதிப்பீடுகள் பக் மாற்றி அல்லது BOOST மாற்றியை விட அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே பக் மாற்றி குறைந்த மின்னழுத்த மதிப்பீட்டைக் கொண்டுள்ளது BOOST மாற்றி அதிக மதிப்பீட்டைக் கொண்டிருக்கும் மற்றும் பக் BOOST மாற்றியின் விஷயத்தில் சாதனங்களுக்கான மதிப்பீடாக Vin Vo உள்ளது மற்றும் இண்டக்டரின் மின்னோட்ட அலை வடிவம் ஒரே மாதிரியாக இருக்கும் குறியீடானது இந்த சராசரி மதிப்பை Iin Io ஆக மாற்றும் இந்த நேரத்தில் பாயும் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு Iin ஆகும் இது முடக்கப்பட்ட நேரத்தில் பாயும் நேரம் இங்கே ஓடிக்கொண்டிருக்கும் Io எனவே சராசரி Iinன் சராசரி Io இரண்டும் இணைந்து L வழியாக பாய்கின்றன இங்கே சராசரி மதிப்பு Iin Io ஆக இருக்கும் அதைத்தான் நாம் இங்கே பெறுகிறோம் மேலும் நமக்கு நேர்மறை சாய்வு எதிர்மறை சாய்வு உள்ளது BJT ஆனது VinL இல் இருக்கும் போது நேர்மறை சாய்வாகவும் BJT முடக்கப்பட்டிருக்கும் போது Vo L முழுவதும் தோன்றும் மற்றும் கீழ் சாய்வானது எதிர்மறை VoL ஆகும் இப்போது இன்டக்டர் யின் பாகங்களைப் பார்ப்போம் முதலில் BJT மூலம் பாயும் பாகங்களைப் பார்ப்போம் எனவே இன்டக்டர் மின்னோட்டத்தின் இந்த பகுதி நீல பகுதி BJT வழியாக பாய்கிறது இந்த நீலப் பகுதியின் சராசரி மதிப்பு Iin மற்றும் உச்ச மதிப்பு என்பது இன்டக்டர் மின்னோட்டத்தின் சராசரி மதிப்பு Iin Io ∆ IL எனவே Iin Io ∆IL என்பது மதிப்பாக இருக்கும் மேலும் டையோடு வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு நாம் அதை இப்படி நிலைநிறுத்துவோம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் மஞ்சள் பகுதி என்பது டையோடு வழியாக பாயும் மின்னோட்டம் மற்றும் டையோடு மின்னோட்டத்தின் சராசரி Io மதிப்பு முந்தைய நிகழ்வைப் போலவே BOOST மாற்றியின் விஷயத்தைப் போலவே டையோடு மின்னோட்ட மதிப்பின் சராசரி Io என்று நான் காண்பித்தேன் மேலும் இந்த அலை வடிவத்தை அகற்றி விடுகிறேன் இது டையோடு மின்னோட்டம் நீங்கள் CRO இல் பார்ப்பது போல் அலை வடிவம் இருக்கும் இந்த குறிப்பிட்ட அலை வடிவத்திலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டையோடுக்கான மதிப்பீடு எனவே இன்டக்டர் மின்னோட்டம் உச்ச மதிப்பு Iin Io ∆IL2 உச்ச மின்னோட்ட மதிப்பாக இருக்கும் சராசரி மதிப்பு Io மதிப்பாக இருக்கும் எனவே இது டையோடுக்கான மதிப்பீடுகளாக இருக்கும் அதே முறையில் நீங்கள் C இன் மதிப்பைக் கணக்கிடலாம் BOOST மாற்றிக்கு நாம் செய்தது போல் இந்த அலை வடிவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் இதன் கீழ் பகுதி டெல்டா Q ஆக இருக்கும் இதன் கீழ் பகுதி இந்த நேரத்தில் டெல்டா Q IodTs ஆக இருக்கும் உங்களுக்கு டெல்டா Q ஐக் கொடுக்கும் மேலும் BOOST இணைப்பான் மாற்றியின் மதிப்பு C இன் மதிப்பைப் பெறும் மேலும் டிரான்சிஸ்டரின் மதிப்பீட்டிற்கான இந்த நீல வழியை இப்போது நாம் பார்த்தோம் அது டையோடு மின்னோட்ட மதிப்பீடுகளைப் போலவே இருக்கும் உச்ச மதிப்பீடு Iin Io ∆IL2 மற்றும் சராசரி Io அல்ல Iin ஆக இருக்கும் அதுவே இதற்கான மதிப்பீடாக இருக்கும் Iin நீங்கள் V மதிப்பை அறிந்து கொள்ளலாம் மற்றும் Io மற்றும் Io ஒரு ஸ்பெக் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே Iin கணக்கிடப்படலாம் எனவே பக் மற்றும் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டருக்கு நாம் செய்த அதே முறையில் L இன் மதிப்பையும் C இன் மதிப்பையும் கண்டுபிடிப்பதற்கான ஒரு பயிற்சியாக இதை விடுகிறேன் உங்களால் அதைப் பெற முடியாவிட்டால் அதை மன்றத்தில் விட்டு விடுங்கள் பின்னர் நான் அதை மீண்டும் ஒருமுறை விவாதிக்கிறேன் எனவே நான் சிமுலேஷன் சர்க்யூட்களை பயிற்சிக்காக வைப்பேன் இதன் மூலம் நீங்கள் உருவகப்படுத்துதல்களைப் பயிற்சி செய்யலாம் மற்றும் அலை வடிவங்களைப் பார்க்கலாம் BOOST buck BOOST கன்வெர்ட்டருக்கு கூட வகுப்பில் செய்த பக் கன்வெர்ட்டருக்கு மட்டுமின்றி மூன்று கன்வெர்ட்டர்களுக்கும் சிமுலேஷன் செய்து போல் மின்னழுத்த அலைவடிவத்தையும் இன்டக்டர் மின்னோட்ட அலைவடிவத்தையும் பாருங்கள்